வணக்கம் கடந்த வகுப்பில் இயந்திரவியல் அமைப்பின் டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தின் கணித மாடலிங் பற்றி விவாதித்தோம் ரொட்டேஷனல் அமைப்பின் கணித மாடலிங் பற்றி இன்று விவாதிப்போம் எனவே இன்றைய விரிவுரையின் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே ஒரு பொருளின் ரொட்டேஷனல் இயக்கம் என்பது ஒரு நிலையான அச்சு பற்றிய இயக்கம் என வரையறுக்கப்படுகிறது ரொட்டேஷனல் இயக்கத்திற்கான நியூட்டனின் இயக்க விதிகளின் நீட்டிப்பு ஒரு நிலையான அச்சைப் பற்றிய மொமண்ட்களின் அல்லது டார்க்கின் இயற்கணித தொகையானது அச்சு பற்றிய இனர்ஷியா மற்றும் ஆங்குளர் ஆக்ஸெலரேஷன் இவற்றின் பெருக்குத் தொகைக்கு சமம் என்று கூறுகிறது எனவே ஒரு சுழலும் பொருளின் இது செயல்படும் மொத்த டார்க்குகளை நாம் என்று வரையறுக்கிறோம் இதில் J என்பது இனர்ஷியா வைக் குறிக்கிறது மற்றும் என்பது ஆங்குளர் ஆக்ஸெலரேஷன் ஆகும் எனவே சுழற்சியின் இயக்கத்தை விவரிக்க நாம் பொதுவாக பயன்படுத்தும் பிற வெறியபிள்கள் ஆங்குளர் வெலாசிட்டி மற்றும் ஆங்குளர் இடப்பெயர்ச்சி ஆகும் எனவே நீங்கள் ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் ஆங்குளர் வெலாசிட்டி பெறுவீர்கள் மற்றும் ஆங்குளர் ஆக்ஸெலரேஷன் ஐ தருகிறது இப்போது ரொட்டேஷனல் இயக்கங்களில் ஈடுபடும் கூறுகளாக முதலில் இனர்ஷியா எனவே ரொட்டேஷனல் இயக்கத்தின் இயக்க ஆற்றலை சேமிக்கும் ஒரு கூறின் பண்பாக இனர்ஷியா கருதப்படுகிறது எனவே ரொட்டேஷனல் இயக்கங்களின் விஷயத்தில் நாம் விவாதித்த மாஸ் m சம்பந்தமாக நீங்கள் அதை தொடர்புபடுத்தலாம் எனவே இங்கே இனர்ஷியா என்பது ரொட்டேஷனல் இயக்கத்தில் இயக்க ஆற்றலை சேமிக்கும் கூறின் பண்பு ஆகும் இப்போது கொடுக்கப்பட்ட பொருளின் இனர்ஷியா சுழற்சியின் அச்சு மற்றும் அதன் அடர்த்தி பற்றிய வடிவியல் கலவையைப் பொறுத்தது உதாரணமாக வட்ட வட்டின் இனர்ஷியா அல்லது ஆரம் r மற்றும் மாஸ் M உடைய தண்டு இருந்தால் அதன் வடிவியல் அச்சு பற்றிய இனர்ஷியாவின் மதிப்பு என கொடுக்கப்படுகிறது இப்போது இனர்ஷியா J உடன் ஒரு பொருளுக்கு டார்க்கு பயன்படுத்தப்படும் போது நீங்கள் அந்த உருவத்தைக் கண்டால் ரொட்டேடிங் பொருள் இனர்ஷியா J ஐக் கொண்டிருக்கிறது மற்றும் வை அது இடப்பெயர்ச்சியாக கொண்டுள்ளது மற்றும் டார்க்கு பயன்படுத்தப்படும்போது நீங்கள் எழுதக்கூடிய நிர்வாக ஈக்குவேஷன் ஆகும் எனவே இங்கே θ என்பது ஆங்குளர் இடப்பெயர்ச்சி ஆங்குளர் வெலாசிட்டி மற்றும் என்பது ஆங்குளர் ஆக்ஸெலரேஷன் இப்போது டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தின் போது நாம் கண்ட லீனியர் ஸ்ப்ரிங் போலவே நாம் டார்ஷனல் ஸ்ப்ரிங்கையும் வரையறுக்கலாம் டார்ஷனல் ஸ்ப்ரிங் ஒரு டார்ஷனல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K ஐக் கொண்டிருப்பதாகக் கூறுவோம் இது டார்க்கு யூனிட் ஆங்குளர் இடப்பெயர்ச்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு தடி அல்லது தண்டு பொருந்தக்கூடிய டார்க்கு க்கு உட்பட்டதாக இருக்கும்போது அதைக் குறிக்க நாம் திட்டமிடலாம் எனவே டார்ஷனல் ஸ்ப்ரிங் என்பது உங்கள் ரொட்டேடிங் பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ள தண்டு அல்லது தடியின் பண்பாகும் எனவே நீங்கள் டார்க்கு கொடுக்கும் போது அது சற்று திருப்பம் அடைகிறது இது டார்ஷனல் ஸ்ப்ரிங் ன் பண்பை கொடுக்கும் எனவே நீங்கள் என்ன எழுதுவீர்கள் எளிய டார்க்கு ஸ்ப்ரிங் அமைப்பை T என்ற இந்த ஈக்குவேஷனால் குறிப்பிடலாம் இப்போது டார்ஷனல் ஸ்ப்ரிங் கை TP என்ற ஒரு டார்க்கு ஆல் முன் ஏற்றினால் மேலே உள்ள ஈக்குவேஷன் ஐ என மாற்றலாம் இப்போது டிரான்ஸ்லேஷனல் இயக்கத்தின் விஷயத்தில் நாம் கண்டதைப் போலவே இந்த விஷயத்திலும் பல்வேறு ஃபிரிக்சன்களைக் காண்போம் அந்த ஃபிரிக்சன்கள் என்ன முதலாவது விஸ்கஸ் ஃபிரிக்சன் ஆகும் இது டார்க்கு ஆகும் இந்த B ஒரு விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஸ்டேட்டிக் ஃபிரிக்சன் அந்த விஷயத்தில் ஃபிரிக்சன் டார்க்கு அதாவது பொருள் நகர போகும் நிலையில் இருக்கிறது அவ்வாறான நிலையில் ஃபிரிக்சன் ன் மதிப்பு ஆல் வழங்கப்படுகிறது மேலும் பொருளில் பொருந்தக்கூடிய ஃபிரிக்சன் ன் திசையைக் காட்ட அடிப்படையில் கூட்டல் கழித்தல் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் கூலொம்ப் ஃபிரிக்சன் எனவே ரொட்டேடிங் பொருளில் விஸ்கஸ் ஃபிரிக்சன் ஸ்டேட்டிக் ஃபிரிக்சன் மற்றும் கூலொம்ப் ஃபிரிக்சன் இவற்றை நாம் இவ்வாறு வரையறுக்கிறோம் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் இயந்திரவியல் அமைப்பின் கணித மாதிரியை எவ்வாறு உருவாக்குவோம் என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இயந்திரவியல் அமைப்பில் தண்டு வழியாக ஒரு சுமைக்கு இணைக்கப்பட்ட ஒரு மோட்டார் உள்ளது அதில் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் உள்ளது நாம் K ஆக ஸ்டிப்னஸ் கோஎபிசியன்ட் என்று மாற்றாக கூறுவோம் இது டார்ஷனல் ஸ்ப்ரிங் கோஎபிசியன்ட் ஐ வரையறுக்கிறது இப்போது என்பது மோட்டாரால் பயன்படுத்தப்படும் இயந்திரவியல் டார்க்கு மற்றும் என்பது எந்த ஒரு t நேரத்திலும் க்கு சமமான இனர்ஷியா கொண்ட ஒரு சுமை க்கான இடப்பெயர்ச்சி ஆகும் மோட்டார் இனர்ஷியா மற்றும் விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் மோட்டார் ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உள்ள ஒரு தண்டு வழியாக ஒரு இனர்ஷியல் சுமைக்கு இணைக்கப்படுகிறது இங்கே நாம் காணும் கடினமற்ற இணைப்புள்ள இரண்டு இயந்திரவியல் சாதனங்களுக்கு இடையில் பெரும்பாலும் அமைப்பின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவக்கூடிய டார்ஷனல் ரெசோனன்ஸ் ஐ ஏற்படுத்துகிறது இப்போது ஃப்ரீ பாடி வரைபடத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம் இந்த இயந்திரவியல் அமைப்பின் ஃப்ரீ பாடி வரைபடத்தை வரையறுக்க நாம் பயன்படுத்தும் வெறியபிள்கள் என்பது மோட்டார் டார்க்கு தவிர வேறொன்றுமில்லை என்பது மோட்டாரின் விஸ்கஸ் ஃபிரிக்சன் எனவே இது மோட்டார் தொடர்பான விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் என்பது தண்டின் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்பது மோட்டார் இடப்பெயர்ச்சி என்பது மோட்டார் வெலாசிட்டி என வழங்கப்படுகிறது என்பது மோட்டார் இனர்ஷியா இதை சுமை இடப்பெயர்ச்சி என்று கருதுகிறோம் என்பது சுமை வெலாசிட்டி மற்றும் என்பது சுமை இனர்ஷியா எனவே அமைப்பின் ஃப்ரீ பாடி வரைபடத்தை வரையறுக்க இந்த வெறியபிள்களைப் பயன்படுத்துவோம் எனவே மோட்டார் பக்கத்திலிருந்து ஃப்ரீ பாடி வரைபடத்தைப் பார்த்தால் டார்க்கு பயன்படுத்தப்படும்போது நீங்கள் விஸ்கஸ் ஃபிரிக்சன் பகுதியையும் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் டார்க்கு ன் எதிர் திசையில் பொருந்தும் ஸ்ப்ரிங் டார்க்கு பகுதியையும் பெறுவீர்கள் அமைப்பின் டார்க்கு சமன்பாடுகள் ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் அமைப்பில் மற்றும் என 3 ஆற்றல் சேமிப்பு கூறுகள் உள்ளன எனவே நாம் என்ன செய்வோம் இந்த விஷயத்தில் 3 மாநில வெறியபிள்கள் இருப்பதைக் காண்போம் மோட்டார் பக்கம் மற்றும் சுமை பக்க ஃப்ரீ பாடி வரைபடத்தின் விஷயத்தில் நாம் பார்த்த ஈக்குவேஷன்கள் இந்த 2 ஈக்குவேஷன்களுடன் வந்தோம் அதாவது இப்போது நம்மிடம் என 3 நிலை மாறிகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் டிஃப்பரென்ஷியேட் செய்தால் எழுதக்கூடிய ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் ஆகும்

சிக்னல் ஓட்ட வரைபடத்தைப் பயன்படுத்தி நமக்கு கிடைத்த ஸ்டேட் ஈக்குவேஷன்களை நாம் குறிப்பிடலாம் எனவே நாம் எவ்வாறு குறிப்பிடுவது

ஸ்டேட் வெறியபிள்கள் என வரையறுத்துள்ளோம் இப்போது நீங்கள் பெறும் என்ற முதல் ஈக்குவேஷன் க்கு எனவே இங்கே உங்களிடம் x3 உள்ளது உங்களிடம் x2 உள்ளது உங்களிடம் x3 கழித்தல் x2 உள்ளது எனவே x3 1 இன் ஆதாயத்தைக் கொண்டிருக்கும் x2 இன் ஆதாயத்தைக் கொண்டிருக்கும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது க்கு சமமாக இருக்கும் எனவே முதல் ஈக்குவேஷன் லிருந்து உங்களுக்கு இந்த இரண்டு இணைப்புகள் கிடைத்துள்ளது இப்போது லிருந்து எனவே நாம் லிருந்து லூப்பை என்ற ஆதாயத்துடன் எடுத்து உடன் இணைப்போம் இப்போது நீங்கள் இண்டெக்ரேட் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் அது ஐத் தவிர வேறில்லை எனவே உங்களிடம் உடன் ஒரு இண்டெக்ரேட்டர் இணைப்பு உள்ளது அது 1 s ஆகும் நீங்கள் மீண்டும் ஐ இண்டெக்ரேட் செய்தால் நீங்கள் ஐப் பெறுவீர்கள் எனவே மீண்டும் ஒரு இண்டெக்ரேட்டர் தொகுதியை உருவாக்கி ஐப் பெறுவீர்கள் இப்போது அடுத்தது என்ற ஈக்குவேஷன் எனவே ஐ உள்ளீட்டு முனையாக வைத்து பின்னர் ஐ வைக்கிறோம் எனவே இந்த ஈக்குவேஷன் ப் பயன்படுத்துகிறோம் மற்றும் இணைப்புகளைக் கண்டுபிடிப்போம் எனவே முதலில் எனவே இலிருந்து நாம் ஐப் பெறுகிறோம் பின்னர் இலிருந்து ஐப் பெறுகிறோம் எனவே லிருந்து இன் ஆதாயத்துடன் மீண்டும் இணைப்பை இணைக்கிறோம் பின்னர் உங்களுக்கு உள்ளது எனவே ஆனது ஆதாயத்துடன் உள்ள உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் மூலம் நீங்கள் ல் கூட்டு தொகையை நிறைவு செய்கிறீர்கள் இப்போது இண்டெக்ரேஷன் இண்டெக்ரேட்டர் ஆல் உடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இன் இண்டெக்ரல் ஐ எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த 3 ஈக்குவேஷன்களைப் பயன்படுத்தி இப்போது அமைப்பின் சிக்னல் ஓட்ட வரைபட விளக்கக்காட்சியை உருவாக்கியுள்ளீர்கள் இப்போது கியர் ரயில் பற்றி பேசலாம் எனவே கியர் ரயில் அல்லது லிவர் அல்லது ஒரு புல்லி மீது டைமிங் பெல்ட் என்பது ஒரு இயந்திர சாதனமாகும் இது ஃபோர்ஸ் டார்க்கு வேகம் மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை மாற்றக்கூடிய வகையில் அமைப்பின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு ஆற்றலை கடத்துகிறது எனவே இந்த சாதனங்கள் அதிகபட்ச பவர் ட்ரான்ஸ்பர் ஐ அடைய பயன்படுத்தப்படும் மேட்சிங் சாதனங்களாகவும் கருதப்படலாம் இப்போது இவற்றை நாம் படத்தில் காண்கிறோம் 2 கியர்கள் ஒன்றாக இணைக்கப்படுவதைக் காண்கிறோம் நீங்கள் ஐடியல் விஷயத்தை கருத்தில் கொள்ளும்போது கியர்களின் இனர்ஷியா மற்றும் ஃபிரிக்சன் புறக்கணிக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் இந்த கியர்கள் வழியாக டார்க்கு கொண்ட இரண்டாவது கியருக்கு மாற்றப்படுகிறது இப்போது மற்றும் க்கு இடையிலான உறவை எவ்வாறு உருவாக்குவோம் எனவே டார்க்கு மற்றும் மற்றும் பின்னர் ஆங்குளர் இடப்பெயர்ச்சி மற்றும் மற்றும் மற்றும் ஆகிய கியரில் உள்ள பற்களின் எண்களுக்கு இடையிலான உறவை பின்வரும் உண்மைகளுடன் தொடர்புபடுத்தலாம் முதலாவதாக கியரின் மேற்பரப்பில் உள்ள பற்களின் எண்ணிக்கை கியர்களின் ஆரம் மற்றும் க்கு விகிதாசாரமாகும் எனவே அந்த விஷயத்தில் நாம் ஐ வரையறுக்கலாம் ஏனெனில் ஆனது க்கு விகிதாசாரமாகவும் ஆனது க்கு விகிதாசாரமாகவும் இருக்கும் எனவே இதைப் பயன்படுத்தி நீங்கள் அந்த ஐ தொடர்புபடுத்தலாம் இப்போது ஒவ்வொரு கியரின் மேற்பரப்பிலும் பயணிக்கும் தூரம் ஒன்றே எனவே நீங்கள் என எழுதலாம் இப்போது மூன்றாவது கியர் செய்த வேலை மற்றவைகளுக்கு சமம் ஏனெனில் எந்த இழப்பும் இல்லை என்று கருதப்படுகிறது அந்த விஷயத்தில் எனவே இந்த 3 தொடர்புகளைப் பயன்படுத்தி அதை நாம் என்று எழுதலாம் எனவே கியர் அமைப்பின் விஷயத்தில் பல்வேறு அளவுருக்களை ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கம் தொடர்புபடுத்த நாம் பயன்படுத்தும் மிக முக்கியமான தொடர்பு இதுவாகும் இப்போது நடைமுறையில் இணைந்த கியர் பற்களுக்கு இடையில் இனர்ஷியா மற்றும் ஃபிரிக்சன் ஐ கியர்கள் கொண்டுள்ளன அவை பெரும்பாலும் புறக்கணிக்கப்படாது எனவே அந்த விஷயத்தில் விஸ்கஸ் ஃபிரிக்சன் கூலொம்ப் ஃபிரிக்சன் மற்றும் இனர்ஷியா கொண்ட கியர் ரயிலின் ஈக்குவேலண்ட் குறிப்பீடு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மொத்த அளவுருக்களாக கருத்தில் கொள்ளப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் கூலொம்ப் ஃபிரிக்சன்களைக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் மற்றும் ஆகியவை விஸ்கஸ் ஃபிரிக்சன்கள் T என்பது கியர் 1 இலிருந்து பயன்படுத்தப்படும் டார்க்கு எனவே கியர் N1 இல் T1 என்பது என்பது பயன்படுத்தப்படும் எதிர் டார்க்கு மற்றும் T2 என்பது கியர் 2 க்கு டிரான்ஸ்லேஷனல் செய்யப்பட்டுள்ளது ஆகும் T2 மற்றும் ஆற்றல் கியர் 2 இலிருந்து மாற்றப்படுகிறது இது J2 க்கு சமமான இனர்ஷியா வைக் கொண்டுள்ளது இப்போது நம்மிடம் 2 கியர்கள் இருப்பதால் நமக்கு 2 டார்க்கு ஈக்குவேஷன்கள் தேவை எனவே கியர் 2 க்கு நாம் என்ன எழுத முடியும் அதாவது இப்போது நீங்கள் எழுதக்கூடிய முதல் பக்கத்தில் உள்ள டார்க்கு ஈக்குவேஷன் பயன்படுத்தப்பட்ட டார்க்கு இப்போது கியர் 1 மற்றும் கியர் 2 தொடர்பான இந்த 2 ஈக்குவேஷன்களையும் பெற்றுள்ளோம் முந்தைய தொடர்புகளைப் பயன்படுத்தி எனவே கியர் ரயிலின் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொன்றுக்கு இனர்ஷியா ஃபிரிக்சன் இணக்கம் டார்க்கு வேகம் மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை பிரதிபலிக்க முடியும் என்பதை இது குறிக்கிறது எனவே இந்த ஈக்குவேஷன் ஐ நீங்கள் காணும்போது இந்த ஈக்குவேஷன்களை நீங்கள் முந்தைய விவாதங்களில் இருந்து பெறப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவேஷன்களுடன் தொடர்புபடுத்தலாம் எனவே டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் நாம் பார்த்தது போல பவரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு மாற்றுவதையும் நீங்கள் காணலாம் இதேபோல் கியர் என்பது ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு பவரை மாற்றும் இயந்திர ஏற்பாடு ஆகும் எனவே கியர்களின் இயந்திர அமைப்பு டிரான்ஸ்ஃபார்மர்களின் எலக்ட்ரிக்கல் அமைப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை இந்த வழியில் நீங்கள் காணலாம் இப்போது கியர் 2 ல் இருந்து கியர் 1 க்கு பிரதிபலிக்கும் போது நாம் பெற்ற அளவுகள் பின்வருமாறு அவை இனர்ஷியா விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் டார்க்கு கியர் 1 தொடர்பாக நாம் சொல்லும் ஆங்குளர் இடப்பெயர்ச்சி என வரையறுக்கிறோம் இதேபோல் நாம் ஒரு பக்கமாக கியராக மாற்றும் ஆங்குளர் வெலாசிட்டி கூலொம்ப் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் ஆகும் ஆகையால் அந்த அனைத்து கூறுகளுக்கும் ஈக்குவேலண்ட் ஆக நீங்கள் கருதினால் மொத்த டார்க்கு T க்கு எதை எழுதலாம் என்பதை நீங்கள் என மதிப்பிடலாம் இங்கே என்பது ஈக்குவேலண்ட் கூலொம்ப் டார்க்கு

எனவே and எனவே இந்த ஈக்குவேஷன்களை நீங்கள் கண்டால் நீங்கள் எளிதில் தொடர்புபடுத்த முடியும் டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்திலும் நீங்கள் செகண்டரி பக்கத்திலிருந்து பிரைமரி பக்கத்திற்கு ரேசிஸ்டன்ஸ் மற்றும் ரிஆக்டன்ஸ் மதிப்பை மாற்றும்போது இதேபோன்ற உறவை நீங்கள் காண்பீர்கள் இந்த கியர் விஷயத்தில் பிரதிபலிப்பு கியர் 2 ல் இருந்து கியர் 1 க்கு வரையிலான பல்வேறு பண்புகளின் பிரதிபலிப்பு ஆகும் எனவே இந்த வழியில் கியர் ஏற்பாடு டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் எலக்ட்ரிக்கல் அமைப்புக்கு நெருக்கமாக பொருந்தக்கூடியது என்று நீங்கள் கூறலாம் எனவே இத்துடன் நமது இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த கலந்துரையாடலில் நாம் முக்கியமாக ரொட்டேஷனல் இயக்கம் பற்றி கவனம் செலுத்தினோம் எனவே அடுத்த விரிவுரையிலிருந்து எலக்ட்ரிக்கல் மற்றும் இயந்திரவியல் இடையேயான தொடர்பு அல்லது இயந்திரவியல் அமைப்பைத் தவிர மற்றவற்றைப் பற்றி விவாதிப்போம் இதன் மூலம் இயந்திரவியல் அமைப்பை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் உதவியுடன் எவ்வாறு ஈக்குவேலண்ட் ஆக குறிப்பிட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்